நாம் முதலில் வடிவமைப்பின் அடிப்படை பற்றி பார்க்கலாம் அதன் பின்னர் கட்டிடத்தில் ஏற்படும் நறுக்கு விசை எப்படி வரையறுப்பது அதனை எந்த வகையில் சுவரில் இருந்து தூணிற்கு பங்கிடுவது என்று பார்க்கலாம் இதனை ஒற்றை அடுக்கு மற்றும் பல அடுக்கு கட்டிடம் இரண்டிற்கும் உள்ள செயல்முறையை விரிவாக காணலாம் இந்த வடிவமைப்பு நிலநடுக்கம் தாங்கும் வடிவமைப்பின் கட்டமைப்புக்குள் அடங்கும் அதனால் வெறும் புவி ஈர்ப்பு மட்டுமல்லாமல் நிலநடுக்கம் மற்றும் புவியீர்ப்பு சார்ந்த விசை அதாவது நிலை மற்றும் இயங்கு சுமை இரண்டும் கலந்த வடிவமைப்பு கொண்டு செயல்பட போகிறோம் நாம் இங்கே செய்ய நினைப்பது அச்சு விசை வளை திருப்புமை மற்றும் நறுக்கு விசை இந்த மூன்றின் பங்கீடு ஆகும் இந்த விசைகள் நிலநடுக்கம் நிலை சுமை மற்றும் இயங்கு சுமை போன்ற சுமைகளின் கலப்பு ஆகும் நிலநடுக்கம் தாங்கும் வடிவமைப்பு பொருத்தவரை நம்மிடம் கட்டமைப்பு இருக்கிறது எந்த வகை செயல் முறை பயன்படுத்தப் போகிறோம் என்று முடிவு செய்ய வேண்டும் அதனை பொறுத்து எதிர் செயல் குறைக்கும் காரணி என்ன என்பதை கண்டுபிடித்து அதனை பயன்படுத்தி கிடை நிலை நிலநடுக்க துணைக் கெழு கண்டுபிடிக்கிறோம் அடுத்து இதனை கொண்டு ஒட்டு மொத்த மூல முதல் நறுக்கு விசை என்ன என்று கணக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு கட்டிட வடிவமைப்பு செய்கிறோம் மறுபடியும் எதிர் செயல் குறைக்கும் காரணி என்றால் என்ன என்று பார்க்கலாம் வலுவூட்டப்பட்ட கல் கட்டடத்திற்கு ஏற்ப இந்த காரணி பல்வேறு மதிப்புகளைக் கொண்டிருக்கும் இதில் A வகை B வகை மற்றும் C வகை சுவர்கள் பற்றி கண்டோம் இதில் முதல் வகை 1905 குறி முறை வடிவமைப்பு சார்ந்து இருக்கும் இந்த மூன்று வகைகளும் அனுமதிக்கப்பட்ட தகைவு வடிவமைப்பு சார்ந்து இருந்தாலும் முதல் வகை A சுவர் 1905 வடிவமைப்பு சார்ந்து இருப்பதால் அதனை நிலநடுக்க மண்டலமான II மற்றும் III இல் இருக்கும் கட்டிடத்திற்கு பயன்படுத்த முடிகிறது அதனால் வலுவூட்டும் செய்யப்படாத கல் கட்டடத்திற்கு 1905 குறி முறை வடிவமைப்பு பயன்படுத்துகிறோம் B மற்றும் C வகை சுவர்களுக்கு R காரணியின் மதிப்பு 3 மற்றும் C வகை சிறப்பு வலுவூட்ட சுவர்களுக்கு இந்த மதிப்பு 4 ஆக இருக்கும் இதில் தரப்படும் வலுவூட்ட சதவிகிதம் கிடைநிலை மற்றும் செங்குத்து கூட்டல் 0 2 ஆகும் அதே சமயம் குறைந்தபட்ச அளவு 0 07 ஆகும் இப்பொழுது 3 அல்லது 4 எனப்படும் R காரணி செயல்பாடு என்ன ஒட்டுமொத்த கட்டிடத்தின் இயங்குமுறை பாதிக்கும் விளைவுகளை குறிக்கும் இந்த வரைபடத்தில் உள்ள சிகப்பு வரியை காண்க இது குறிப்பது கட்டிடம் எதிர் கொள்ளும் பக்கவாட்டு விசை ஆகும் இங்கே y அச்சில் பக்கவாட்டு விசை மற்றும் மேல் கூரையில் ஏற்படும் இடப்பெயர்ச்சி இருக்கிறது கட்டிடத்தின் மேல் பகுதி இந்த பக்கவாட்டு விசை அதிகரிக்கும் போது எவ்வாறு இயங்குகிறது என்று காணமுடிகிறது இது இறுதியாக கட்டிடத்தின் பழுதடைவில் சென்று முடிகிறது இந்த சிகப்பு வரி கட்டிடத்தின் உண்மையான இயங்கு முறையை பிரதிபலிக்கிறது R காரணியை விவரிக்கும் சில முக்கிய விசை இடப்பெயர்ச்சி இயக்கத்தை பற்றி பார்க்கலாம் இந்த முதல் கோடு கட்டிடத்தின் தொடக்க மீள்திற விறைப்பை குறிக்கும் கோடிட்ட வரி ஒட்டுமொத்த மீள்திற விசையை குறிக்கும் இதன் மூலம் மீள்திற விசை F elastic கண்டு பிடிக்கிறோம் ஆனால் நாம் வடிவமைக்க போவது இதற்காக இல்லை கட்டிடம் இந்த விசையை முழுவதுமாக எடுத்துக்கொள்ளாது என்று நினைவு கூற வேண்டும் ஆனால் இதன் மூலம் உருக்குலைந்து அதனை சேதாரப்படுத்தும் அவ்வாறு சேதப்படுத்தும் விசையை நாம் சரியாக கணித்து அதற்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட வேண்டும் F elastic பயன்படுத்தி வடிவமைக்க இல்லை என்றாலும் அதனை சரியாக கணிக்க வேண்டும் அதனால் முதலில் F elastic பின்பு எந்த இளகு நிலை விசை அடைந்த பின் கட்டிடம் கவனிக்கத்தக்க இயல்பு நிலையில் இருந்து மாறுகிறது என்று பார்க்கலாம் இது இரண்டாம் நிலை Fy ஆகும் உலோக கட்டிடம் பொறுத்தவரை இவை ஒரே வகை பொருள் அல்லது ஒரு தனித்த முறுக்கு கம்பி கொண்டு கட்டப்படும் கட்டிடம் அல்ல பல்வேறு வகை உலோகம் கொண்டு உருவாக்கப்படுவது ஆகும் அதனால் எந்த அளவு விசை சரியான இளகு நிலை விசை ஏற்படுத்தும் என்று வரையறுக்க முடியாது இது உருவாக்கும் வளைவு நேர்க்கோடு இல்லாமல் இருக்கும் இந்த சிகப்பு வளைவு நேர்க்கோடு இல்லா வளைவு ஆகும் இந்த வளைவில் குறிப்பிட்ட புள்ளி கொண்டு இளகு நிலை விசை வரையறுக்க முடியாது அதனால் நேர்க்கோடு இல்லா வளைவை அதற்கு நிகரான இருசரிவு நேராக மாற்றி வலுபெற்ற அல்லது வலு பெறாத வளைவு கொண்டு பயன்படுத்துகிறோம் எடுத்துக்காட்டாக சம பரப்பளவு செயல்முறை பன்முறை செய்து அதன் மூலம் இளகு நிலை விசை மதிப்பை கணக்கிடுகிறோம் வலுவூட்டும் செய்த கல் காரை அல்லது உலோக கட்டிடத்திற்கு முதலில் இந்த இளகு நிலை விசை எங்கு தொடங்குகிறது என்று கண்டுபிடித்து பல்வேறு வழிகளில் கண்டுபிடிக்கிறோம் பகுத்தாய்வு முறை அல்லது குறிப்பிட்ட சில பரிந்துரையின் படி முதலில் கட்டிடத்தின் இளகு நிலை விசை என்ன என்பதை கண்டுபிடிக்கலாம் அடுத்து மீள் திறன் மற்றும் இளகு நிலை இடையே உள்ள விகிதம் கொண்டு கட்டிடத்தின் வளையும் தன்மை என்ன என்பதை தெரிந்துகொள்ளலாம் இந்த நிலையில் கட்டிடத்தின் இடப்பெயர்ச்சி அதிகமாக இருக்கும் இறுதியான இடப்பெயர்ச்சிக்கும் இளகு நிலை இடப்பெயர்ச்சிக்கும் இடையே உள்ள விகிதம் கட்டிடத்தின் வளையும் தன்மை இடப்பெயர்ச்சி ஆகும் ஒரு கட்டிடத்தின் வளையும் தன்மை என்ன என்பதை குறிக்கும் வரைக் கூறு F elastic by Fy ஆகும் இதுவே முதல் பங்களிப்பு காரணி ஆகும் வளையும் தன்மை μ என்று குறிப்பிடுகிறோம் Δu to Δy விகிதம் உணர்த்துவது வளையும் தன்மை இடப்பெயர்ச்சி ஆகும் இது பெரும் பெரும்பாலும் கிடைநிலை திசையில் இருக்கும் Rμ கொண்டு நாம் வெளிப்படுத்தும் விகிதம் Δu to Δy ஆகும் ஆனால் அவை உணர்த்துவது Felastic to Fy ஆகும் இது முதல் பகுதி அடுத்து அதிக வலிமை ஒரு பொருள் குறிப்பிட்ட மதிப்பை அடைந்த பின் இளகு நிலையை அடையும் இதற்கு காரணிகளாக அதனை தயார் செய்யும் முறை அதில் இருக்கும் குறைபாடு பொறுத்து அந்த பொருள் இளகு நிலையை அடையும் மதிப்பில் மாறுபட்டு அதிக வலிமை அடையலாம் இந்த அதிக வலிமை காரணி கணக்கில் கொண்டு FyFs விகிதம் கணக்கிட வேண்டும் பொருளின் வகை கொண்டு இதனுடைய மதிப்பு ஒன்றிற்கும் மேற்பட்டு இருக்கலாம் இதனை கொண்டு சரியான அதிக வலிமை காரணி என்ன என்று கண்டு பிடிக்கலாம் வலுவூட்டப்பட்ட கற் காரை மற்றும் உலோகத்திற்கு எத்தனை அளவு எடுக்க வேண்டும் உலோகத்திற்கு சிறிய அளவு போதுமானது ஆனால் கல் கட்டிடம் மற்றும் கற் காரை கட்டிடம் பெரிய அளவில் பாதிக்கும் இந்த வகைகளுக்கு FyFs முக்கிய மதிப்பாகும் அதனை ஒதுக்க முடியாது இதனை கருத்தில் கொள்ள இரண்டாவது காரணி RΩ பயன்படுகிறது FyFs இரண்டாவது காரணி ஆகும் மூன்றாவது காரணி எந்த வகை வடிவமைப்பு முறை என்பதை சார்ந்தது நாம் limit state வடிவமைப்பு முறை மேற் கொண்டால் Fs மதிப்பு வந்தவுடன் நிறுத்திவிடலாம் strength design வடிவமைப்பு முறை மேற் கொண்டால் Fs நம்முடைய வடிவமைப்பு விசை ஆகும் ஆனால் தற்போது அனுமதிக்கப்பட்ட தகைவு முறை பயன் படுத்துவதால் Fs மதிப்பை எடுத்துக்கொள்ளவில்லை காப்புக் காரணி பயன்படுத்தி விசையின் அளவை குறைத்து மூன்றாவதாக அனுமதிக்கப்பட்ட தகைவு முறை மூலம் எதிர் செயல் குறைக்கும் காரணி அறிமுகப்படுத்தி Fs Fdesign விகிதத்தை வரையறுக்கிறோம் பட்டக தேர்வின் மூலம் கல் கட்டடத்தின் இறுக்க வலிமையை காண்கிறோம் அடுத்து அடிப்படை இறுக்க தகைவு பட்டக தேர்வின் மூலம் எடுக்கப்பட்ட இறுக்க வலிமையின் 25 சதவிகிதம் ஆகும் இத்துடன் காப்பு காரணி 4 சேர்க்க வேண்டும் இந்த செயல்முறை ஒரு பொருள் எந்த புள்ளியில் இளகுநிலை அடைந்து செயலிழக்கும் அல்லது பழுதடையும் அதற்காக வடிவமைப்பு செய்யப்படாத இணையான நிலை ஆகும் முதலில் அதிக வலிமை குறைத்து பின்பு காப்பு காரணி சேர்த்து குறைத்து அதன்பின் கிடைப்பதே Fs Fdesign ஆகும் இங்கே அதிக வலிமையை பார்த்துக் கொள்வது RΩ ஆகும் அதனால் முதலில் FyFs பின்பு Ry அதாவது Fs Fdesign ஆகும் இந்த விசை working stress தகைவு செயல் முறையை பின்பற்றுவது ஆகும் இந்த மூன்று காரணிகள் அதாவது அதிக வலிமை நீள்மை மற்றும் தகைவு சார்ந்த வடிவமைப்பு ஒன்றாக இணைத்தால் நமக்கு கிடைப்பது கட்டிடத்தின் நடத்தை காரணி ஆகும் R என்பது பல உருவங்களை ஒன்று சேர்த்து கலப்பு ஆகும் இதனை எதிர் செயல் குறைக்கும் காரணி என்று ஏன் அழைக்கிறோம் என்றால் வடிவமைப்பு பொறுத்தவரை இது எதிர் செயலை குறைக்க உதவுகிறது அதுவே நில நடுக்கம் சார்ந்த பொறியியல் பகுதியில் இதனை நடத்தை காரணி என்று அழைப்பர் ஒரு கட்டிடம் நில நடுக்கத்தின் போது எவ்வாறு நடக்கும் என்பதை இந்த மூன்று முதன்மை காரணங்கள் சார்ந்து இருக்கும் அனுமதிக்கப்பட்ட தகைவு வடிவமைப்பு பயன்படுத்தும் போது Ry பயன்படுத்த வேண்டும் அதே போன்று அதிக வலிமை மற்றும் நீள்மை காரணி கணக்கில் கொள்ளவேண்டும் அதனால் எந்த மண்டலத்தில் கட்டிடம் இருக்கிறது நில நடுக்க கெழு என்ன என்பதை அடுத்து வரையறுக்க வேண்டும் நில நடுக்க கெழு வரையறுப்பது மூலம் வடிவமைப்பு விசை என்ன நிலநடுக்க மண்டலம் Z2 கட்டிடம் எந்த அளவு அதிர்வு Sag மேற்கொள்ளும் எதிர் செயல் குறைக்கும் காரணி மற்றும் கட்டிட முக்கியத்துவம் இவை அனைத்தும் தேர்வு செய்ய பயன்படும் இதுவே முதல் பகுதி மற்றும் ஒட்டு மொத்த வடிவமைப்பு சார்ந்த விசையாகும் முதலில் Ah வரையறுத்து பின்பு நறுக்கு விசை அடுத்து மூலமுதல் நறுக்கு விசை கண்டுபிடித்து பங்கீடு செய்கிறோம் அடுத்த விரிவுரையில் செயல் முறை வடிவமைப்பில் இருந்து தூணில் உள்ள நறுக்கு விசை முதல் காணலாம் நன்றி வணக்கம்